புவிசார் குறியீடு அல்லது ஜிஐ என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் புலத்தில் தோற்றம் கொண்டு அந்தத் தோற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட சில பண்புகள் மற்றும் நற்பெயரைக் கொண்ட தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் அடையாளம் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பொருட்கள் வந்து அவற்றின் தரத்திற்கான மூலம் புவியியல் ரீதியாக அந்த இடம் என்பதாகவோ அல்லது அதில் இருக்கும் மக்கள் என்பதாகவோ குறிப்பிடப்படும் போது நாம் அந்தப் பொருளை புவிசார் குறியீட்டுக்கான ஒரு விஷயப் பொருளாக எடுத்துக் கொள்கிறோம் இது ஒரு தனிப்பட்ட பிரத்தியேக உரிமையாகப் பதிவு செய்யக்கூடியது இந்த உரிமைக்குப் பெயர் புவிசார் குறியீடு அல்லது ஜி ஐ என்பதாகும் உதாரணமாக ராக்ஃபோர்ட் சீஸ் டார்ஜிலிங் டீ பனாரஸ் சேலை ஆகியவை ஜிஐ யின் வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் ஜிஐ என்பது விவசாயத் தயாரிப்புகளுக்கு மட்டும் என மட்டுப்படுத்தப்படவில்லை இது மது வகைகள் கைவினைப்பொருட்கள் போன்ற பிற தயாரிப்புகளுக்கும் நீட்டிக்கப்பட்ட புழக்கத்தில் உள்ளது ஒரு ஜிஐ யின் பண்புகள் என்னவென்றால் ஒரு அடையாளம் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோன்றியதாக அடையாளம் காட்ட வேண்டும் அந்தத் தயாரிப்பின் குணாதிசயங்கள் அல்லது நற்பெயர் ஆகியவற்றுக்குத் தோன்றிய இடம் காரணமாக இருக்கவேண்டும் மேலும் உற்பத்திப் பொருளுக்கும்அந்தப் பொருள் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இடத்திற்கும் ஒரு தெளிவான இணைப்பு இருக்க வேண்டும் இப்போது நமக்கு ஏன் ஜிஐ தேவை அறிவைப் பாதுகாப்பதற்காகவே அறிவு மற்றும் ஒரு சமூகத்தின் உரிமைகளைப் பாதுகாப்பதற்குப் புவிசார் குறியீடு தேவையாக இருந்தது அதனால் ஒரு நியாயமான போட்டி இருக்க முடியும் உதாரணமாக டார்ஜிலிங் தேயிலை டார்ஜிலிங் தேயிலையாக மட்டுமே விற்கப்பட வேண்டும் நாம் அதை அசாம் தேயிலை அல்லது வேறு எந்தத் தேயிலையாகவும் விற்க விரும்பவில்லை ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்து வராத நபர்களை ஒரு பொருளை மற்றொன்றாகக் கடத்திவிட அனுமதிக்கும் மேலும் இது நியாயமான போட்டியையும் பாதிக்கும் வர்த்தக முத்திரைகளைப் போன்றே புவியியல் அறிகுறி என்பதும் ஒரு பொருளின் தரத்தை அடையாளம் காண மக்களை அனுமதிக்கிறது சந்தையானது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து தோன்றியதாக அங்கீகாரம் செய்கிறது இந்நிலையில் மக்கள் இத்தகைய தயாரிப்புக்கு ஒரு பிரீமியம் விலையை செலுத்தத் தயாராக இருக்கக்கூடும் மேலும் இது குறிப்பு சந்தைப்படுத்துதலுக்கான ஆதாரமாக இருக்கிறது கிராமப்புற வளர்ச்சிக்கும் வழி வகுக்கிறது ஏனெனில் கிராமப்புறங்களில் உள்ள கைவினைஞர்கள் இதன்மூலம் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்களது தயாரிப்புகள் ஜி ஐ மூலம் பாதுகாக்கப்பட்டு இருந்தால் அவர்களால் அவற்றை எளிதில் விற்க முடியும் இந்தியாவில் ஜிஐ என்பது 1999 ஆம் ஆண்டின் பொருட்கள் பதிவு மற்றும் பாதுகாப்புச் சட்டத்தின் புவியியல் குறிப்பால் பாதுகாக்கப்படுகிறது பதிவு செய்யப்பட்டதும் 10 ஆண்டு பாதுகாப்பைப் பெறுகிறது மேலும் இது வர்த்தக முத்திரைகளைப் போல அவ்வப்போது புதுப்பிக்கப்படக் கூடியது இதற்கான பதிவேடு சென்னையில் உள்ளது சில பதிவு செய்யப்பட்ட ஜிஐ களைக் குறிப்பிட வேண்டுமென்றால் அவற்றுள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த விவசாயப் பொருளான டார்ஜிலிங் தேயிலை கேரளத்தைச் சேர்ந்த கைவினைப் பொருளான ஆரன்முளா கண்ணாடி மைசூர் தயாரிப்பான அகர்பத்தி தமிழ்நாட்டிலுள்ள கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர்கள் அசாமின் கைவினைத் தயாரிப்பான முகா பட்டு ஒரிசாவின் ஜவுளி தயாரிப்பான பட்டாச் சித்ரா உணவுப் பொருளாகப் பதிவு செய்யப்பட்டுள்ள மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பெங்காலி ரசகுல்லா ஆகியவை அடங்கும் இந்த ரசகுல்லாவின் தோற்றம் குறித்து சமீபத்தில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு இடையே சில சர்ச்சைகள் ஏற்பட்டன வங்காள ரசகுல்லா அல்லது பெங்காலி ரசகுல்லாவிற்குப் புவிசார் குறியீடு வழங்குவது ஒடிசா இதேபோன்ற உரிமையைக் கொண்டிருப்பதைத் தடுக்காது என்றும் அந்தக் குறியீட்டுச் சான்றிதழ் அந்தக் குறிப்பிட்ட வகை இனிப்பின் மூலத் தோற்றத்திற்கான சான்றிதழ் ஆகக் கருதப்படக் கூடாது என்றும் பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது